எனவே இம்பல்ஸ் மொமெண்ட்டம் சூத்திரங்கள் பற்றிய நம் விவாதத்தைத் தொடருவோம் மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான சிக்கலைப் பார்ப்போம் பில்லியர்ட்ஸ் விளையாடிய எவரும் முக்கியமாக கையில் Q ஸ்டிக் உடன் தொடங்கி ஒரு கட்டத்தில் பந்தை அடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது பந்தை நான் இந்த திசையில் சுழற்ற விரும்பினால் அடிக்கும் புள்ளி கீழே இருக்கலாம் அல்லது நான் முன்னோக்கி திசையில் கூடுதலாகச் சுழற்ற விரும்பினால் அடிக்கும் புள்ளி மேலே இருக்கலாம் மேலும் இங்கு போர்ஸ் இந்த பந்தில் மிகக் குறுகிய காலத்திற்கு செயல்படும் ஆனால் இம்பல்ஸ் இன் தன்மையால் அந்த போர்ஸ் இன் உண்மையான அளவு மிக அதிகமாக உள்ளது மேலும் அதன் விளைவாக இந்த ஹூப் இன் மொமெண்ட்டத்தில் நிகர மாற்றத்தைக் கண்டறியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் எனவே இந்த உதாரண சிக்கலைப் பார்ப்போம் இந்த ஹூப் ஒரு வழவழப்பான தளத்தில் அமர்ந்திருக்கிறது இப்போது வழவழப்பான பகுதி மிகவும் முக்கியமானது அல்ல வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பிரிக்ஷன் செயலில் இருந்தாலும் நாம் இந்த வழியில் சிந்திக்க வேண்டும் அதாவது Fmax µN இது இந்த வரிசையில் இருக்க வேண்டும் Fmax µN µ N எனவே µ என்பது 0 முதல் 1 வரையிலான எண்ணாக இருந்தாலும் Fmax என்பது 64 நியூட்டன்களின் வரிசையில் இருக்க வேண்டும் ஆனால் இதைப் பாருங்கள் Q ஸ்டிக் ல் இருந்து செயல்படும் போர்ஸ் 105 N மேலும் பந்துக்கும் மேசைக்கும் இடையே மேற்பரப்பில் பிரிக்ஷன் இருந்தாலும் தாக்கத்தின் காலத்திற்கு அதை வழவழப்பானதாகக் கருதலாம் என்ற கருத்தை விளக்குவதற்காக இது குறிப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது இது முதன்மையாக தாக்கம் நிகழும் நேரத்திற்கானது இந்த இந்த விஷயத்தில் இது 10 5 S இவ்வளவு குறுகிய காலத்திற்கும் இந்த பந்தின் மீது இவ்வளவு பெரிய அளவிலான போர்ஸ் செயல்படுவதால் ஒருவர் மேற்பரப்பை வழவழப்பானதாகக் கருதலாம் எனவே நாங்கள் சிஸ்டத்தை எங்கு மாடலாகக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு எனவே சிஸ்டத்திற்கான பொருத்தமான மாடலை நாம் உருவாக்க வேண்டும் இது பிரிக்ஷனை சேர்க்க வேண்டுமா அது குறிப்பிடத்தக்கதா இல்லையா என்பதை நமக்குத் தெரிவிக்கும் எனவே இதை பகுப்பாய்வு செய்வதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால் t என்பது 0 க்கும் குறைவான எல்லா நேரத்திலும் போர்ஸ் என்பது இல்லை சில நேரங்களில் t என்பது 0 க்கு சமமாக இருக்கும் அப்போது போர்ஸ் இந்த அதிக அளவு வரை செல்கிறது மிகக் குறுகிய காலத்திற்கு அங்கேயே இருந்து மீண்டும் 0 ஆகிறது எனவே இது 8 X 105 N இதுவே செயல்படும் போர்ஸ் இன் அளவு இந்த நிபந்தனையின் கீழ் வேகம் vf ஐ கண்டறியும்படி கேட்கப்படுகிறோம் எனவே முதலில் பிரீ பாடி வரைபடத்தை வரைவோம் மேஜையில் ஒரு சாதாரண எதிர்வினை N செயல்படுகிறது ஒரு எடை W உள்ளது மேலும் இந்த போர்ஸ் 1 மீட்டர் தொலைவில் செயல்படுகிறது ஹுப் இன் ரேடியஸ் 2 மீட்டர் இப்போது நினைவில் கொள்ளுங்கள் மேற்பரப்பு வழவழப்பானதாக இருப்பதால் பிரிக்ஷன் போர்ஸ் இல்லை அதாவது இந்த சிஸ்டம் நழுவ முடியாது நாம் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் ஹுப் அல்லது ஒரு பொருள் நழுவுகிறதா என்பதைத் தீர்மானிக்க ஒரே வழி முதலில் எந்த ஸ்லிப் நிலையில் இல்லாமல் கணக்கீடுகளைச் செய்து அந்த பிரிக்ஷன் போர்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது தேவையான பிரிக்ஷன் போர்ஸ் ஐ விட அதிகமாக இருந்தால் அந்த பிரிக்ஷன் போர்ஸ் ஐ சரிபார்க்க வேண்டும் இந்த விஷயத்தில் அதிகபட்ச பிரிக்ஷன் போர்ஸ் 0 ஆகும் எனவே அங்குலர் அக்ஸ்லெரேஷன் α காரணமாக ஏற்படும் கைனெடிக் மோஷன் மற்றும் லீனியர் தன்மை காரணமாக ஏற்படும் லீனியர் அக்ஸ்லெரேஷன் ஆகியவை துண்டிக்கப்படுகின்றன எனவே இன்டிபேன்டென்ட் மோஷன்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம் என் வலதுபுறத்தில் உள்ள அனைத்து போர்ஸ்களையும் நேர்மறையாக எடுத்துக் கொண்டால் அனைத்து போர்ஸ்களின் கூட்டுத்தொகை என்பது மாஸ் மடங்கு அக்ஸ்லெரேஷன் ஆகும் அதாவது ஹுப் இன் மாஸ் 6 4 கிலோகிராம் மடங்கு அக்ஸ்லெரேஷன் இது அக்ஸ்லெரேஷன் 8 X 106 N என்பது 6 4 ஆல் வகுக்கப்படுவதைக் குறிக்கிறது எனவே இந்த சிறிய ஹூப் இல் செயல்படும் மிகப் பெரிய போர்ஸ் இன் விளைவாக ஏற்படும் இன்ஸ்டன்ட்டேனியஸ் அக்ஸ்லெரேஷன் இதுவாகும் எனவே சென்டர் ஆப் மாஸ் மையத்தைப் பற்றிய அனைத்து கணங்களின் கூட்டுத்தொகை சென்டர் ஆப் மாஸ் மடங்கு α பற்றிய மொமெண்ட் ஆப் இநெர்ஸியாவிற்கு சமமாக இருந்தால் அங்குலர் கணக்கீட்டையும் முடிப்போம் G பற்றி ஒரு கணத்தை ஏற்படுத்தும் ஒரே போர்ஸ் 8 x 105 N மேலும் அது 1 மீட்டர் ஒரு மொமெண்ட் ஆப் ஆர்மை கொண்டுள்ளது ஒரு ஹூப் இன் மொமெண்ட் ஆப் இநெர்ஸியா mr2 α இது α என்பது 8x105 N வகுத்தல் 6 4 பெருக்கல் 4 சமத்தை குறிக்கிறது எனவே அங்குலர் அக்ஸ்லெரேஷன் 6 25x 105 rads2 ஆகும் இவை உடனடி அளவுகள் ஏனென்றால் போர்ஸ் மிகக் குறுகிய காலத்திற்கு மட்டுமே செயல்படுகிறது எனவே இப்போது இறுதி வேகத்தைக் கண்டுபிடிப்போம் இது நிச்சயமாக ti என்ற ஆரம்ப நேரத்தில் வேகம் vi இன் மதிப்பு 0 என்று கருதுகிறது எனவே இந்த ஹூப் இந்த A என்ற புள்ளியில் தொடங்குகிறது பின்னர் 10 5 என்ற ஒரு கால இடைவெளியில் இந்த புள்ளி B வரை செல்லும் எனவே இந்த நேரத்தில் போர்ஸ் 80x 105 N அதன் மீது செயல்பட்டது பின்னர் அது 0 க்கு சென்றது அதாவது போர்ஸ் மறைந்த உடனேயே ஹூப் இன் இயக்க நிலையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அக்ஸ்லெரேஷன் α 1 25x 107 ms2 மற்றும் tf ti 1x10 5 - 0 மற்றும் vf 1 25x 107 1x 105 - 0 இறுதி வேகம் vf 125 ms எனவே இறுதித் தருணத்தில் உள்ள அங்குலர் திசைவேகத்திலிருந்து ஆரம்பத் தருணத்தில் உள்ள அங்குலர் திசைவேகத்தைக் கழிப்பது என்பது அதே காலக்கட்டத்தில் இன்ஸ்டன்ட்டேனியஸ் அக்ஸ்லெரேஷன் உடன் தொடர்புடையதாக இருக்கலாம் நாம் திரும்பவும் அறிவது என்னவென்றால் ωi 0 இது ωf 6 25x 105 1x 10 5 - 0 6 25 rads என்பதை குறிக்கிறது எனவே மிகக் குறுகிய காலத்திற்கு உடலில் செயல்படும் இந்த போர்ஸ் ஒரு ரேடியல் வேகம் 6 25 rads ஐ ஏற்படுத்துகிறது ஆனால் ஒரு லீனியர் வேகம் மற்றும் நிகர முடிவு என்பது ஹூப் அதன் தொடர்பு புள்ளியிலிருந்து நழுவுகிறது என்பதை குறிக்கிறது எனவே இது அங்குலர் மற்றும் லீனியர் வேகக் கணக்கீடுகளுக்கு இம்பல்ஸ் மொமெண்ட்டத்தைப் பயன்படுத்துவதற்கான யோசனையை விளக்குகிறது என்று நம்புகிறேன் இந்த விவாதத்தை அடுத்த எடுத்துக்காட்டில் தொடர்வோம்